நேற்று வகுப்பில் நாம் ரெசிஸ்டென்ஸ் இண்டக்டன்ஸ் மற்றும் கபாசிடன்ஸ் பற்றி விவாதித்தோம் அந்த சர்க்யூட்ஸ் சீரீஸ் பேரலல் சேர்க்கையில் இணைக்கப்படும்போது அவற்றின் பதிலைக் கண்டோம் இன்று நாம் குறிப்பாக வோல்டேஜ் மற்றும் கரண்ட் பொறுத்தவரை கபாசிடர் மற்றும் இண்டக்டர் ஃபேஸர் உறவைப் பார்ப்போம் எனவே இண்டக்டருக்கு கரண்ட் என்று வைத்துக் கொள்வோம் இண்டக்டரில் உள்ள ஃபேஸர் பொறுத்து இண்டக்டன்ஸ் வோல்டேஜ் மற்றும் கரண்ட்டின் செயல்திறனைப் பார்ப்போம் இண்டக்டரில் உள்ள கரண்ட் என்று சொல்லலாம் இண்டக்டன்ஸ் முழுவதும் வோல்டேஜ் என வரையறுக்கப்படலாம் என்பதை நாம் அறிவோம் இந்த விஷயத்தில் வோல்டேஜ் இருக்கும் கரண்ட் நேரத்தை பொறுத்துவேறுபடுத்தினால்உங்களுக்கு கிடைக்கும் இப்போது நாம் இரண்டு விரிவுரைகளைப் பற்றி விவாதித்தோம் உங்களிடம் சைன் தீட்டாவின் கழித்தல் இருந்தால் நாம் cos வடிவத்தில் cos தீட்டா ப்ளஸ் 90 டிகிரி என குறிப்பிடலாம் எனவே இங்கே நாம் பயன்படுத்திக் கொண்டோம் சைனை காஸாக மாற்றினோம் இப்போது அதை எழுதலாம் எனவே இப்போது நாம் வோல்டேஜ் ஐ ஃபேஸர் அடிப்படையில் எவ்வாறு குறிப்பீர்கள் இந்த சொல் நிலையானது பின்னர்ஆய்லர் வடிவத்தில் குறிப்பிடலாம் எனவே இதை இவ்வாறு எழுதலாம்

இப்போது இந்த வார்த்தையைப் பார்த்தால் என்ன எழுதுவீர்கள் அது உங்களுக்குத் தெரியும் எனவே 90 டிகிரி எழுதினால் j ஆக மாறும் ஏனெனில் cos 90 பூஜ்ஜியமாக இருக்கும் எனவே இதை இவ்வாறு எளிமைப்படுத்தலாம் இப்போது இந்த குறிப்பிட்ட சொல்லை நாம் பார்த்தால் இது கரண்ட்டின் ஃபேஸர் பிரதிநிதித்துவத்தைத் தவிர வேறில்லை ஐ இப்படி எழுதலாம் இது கரண்ட்டின் ஃபேஸர் பிரதிநிதித்துவம் என்பதைக் காட்டுகிறது எனவே நாம் கரண்ட்டின் ஃபேஸர் ஐ எளிமைப்படுத்தலாம் இப்போது என்ன இந்த சொல் அடிப்படையில் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் எனவே எளிமையான சொற்களில் என பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம் எனவே இதன் பொருள் என்ன ஓம் சட்டத்துடன் நாம் தொடர்புபடுத்தினால் வோல்டேஜ் குறிப்பிடப்படுவதைக் காண்பீர்கள் எனவே ஓம் விதியை இந்த குறிப்பிட்ட சமன்பாட்டுடன் நாம் தொடர்புபடுத்தினால் இது ஓட்டத்தை எதிர்க்கும் ஒன்று என்றும் அதனால்தான் இண்டக்டர் விஷயத்தில் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் என்றும் அழைக்கப்படுகிறது இப்போது நாம் பரப்பில் கரண்ட் மற்றும் வோல்டேஜ் ஃபேஸரை வரைந்தால் x அச்சில் உண்மையான மதிப்பைக் கொண்டிருப்பீர்கள் y அச்சில் கற்பனை மதிப்பு இருக்கும் மேலும் நாம் கரண்ட் வரைந்தால் அது ஃபேஸர்க்கு உண்மையான அச்சில் இருந்துஒரு குறிப்பிட்ட திசையில் கோணமாக இருக்கும் எனவே இது கரண்ட் I இன் ஃபேஸர் ஆக இருக்கும் இப்போது நாம் வோல்டேஜ் க்கான ஃபேஸர் ஐப் பார்த்தால் வோல்டேஜ் 90 டிகிரி கரண்ட் முன் வழிநடத்துகிறது என்பதை சமன்பாட்டைக் கண்டால் நாம் அறிந்து கொள்வோம் எனவே வோல்டேஜ் ஃபேஸர் கரண்ட் பொறுத்தவரை 90 டிகிரி முன்னணியில் இருக்கும் மேலும் இது சில மதிப்புகளைக் கொண்டுள்ளது மதிப்பு இருக்கும் எனவே வோல்டேஜ் உடையது நாம் பெற்றுள்ளோம் இங்கே மதிப்பு வேறுபட்டதாக இருக்கும் ஆனால் வோல்டேஜ் பொறுத்தவரை கரண்ட் பின்தங்கியிருக்கும் நாம் ஃபேஸர் வரைபடத்தைப் பார்த்தால் வோல்டேஜ் ஆங்கிள்உண்மையான அச்சுடன் தொடர்புடையதுஎன்பது தெளிவாகிறது மேலும் இது கரண்ட் பொறுத்தவரை 90 டிகிரி முன்னணியில் உள்ளது இப்போது கபாசிடர் பற்றி பேசலாம் கபாசிடர் முழுவதும் வோல்டேஜ் கொடுக்கப்பட்டுள்ளது என்று வைத்துக்கொள்வோம் கரண்ட் ஐ எவ்வாறு கணக்கிடுவீர்கள் இந்த சமன்பாட்டைப் பயன்படுத்துவீர்கள் வோல்டேஜ் காலத்தை நாம் வெறுமனே வேறுபடுத்த வேண்டும் இதன் மூலம் நாம் பெறுவது இண்டக்டரின் விஷயத்தில் நாம் செய்ததைப் போலவே சைனை காஸ் ஆக மாற்றலாம் மற்றும் V உடன் 90 டிகிரியில் மாற்றலாம் அதை நேர்மறையாக மாற்றலாம் ஏனெனில் எதிர்மறை அடையாளம் நீக்கப்படும் கரண்ட் ஃபேஸரை ஆய்லர் வடிவத்தில் குறிப்பிடலாம் எனவே இப்போது நாம் வோல்டேஜ் என எழுதினால் இந்த சொல் மீண்டும் இண்டக்டரின் விஷயத்தில் நாம் கண்டதைப் போன்றது அல்லது ரெசிஸ்டென்ஸ் போது நாம் கண்டதைப் போன்றது எனவே ரெசிஸ்டென்ஸ் போது இந்த சொல் இருந்தது நாம் தொடர்புபடுத்தினால் இது ஓட்டத்தை எதிர்க்கும் தன்மையாக இருக்கும் இதை Xc என எழுதலாம் இது கபாசிடிவ் ரியாக்டன்ஸ் என குறிக்கப்படுகிறது எனவே ஓம் சட்டத்தின் விஷயத்தில் இந்த இரண்டு சொற்களும் விவரிக்கப்படுவதை ஒத்திருப்பதை நாம் காணலாம் இங்கே வோல்டேஜ் மற்றும் கரண்ட் x அச்சில் உண்மையான பகுதியும் y அச்சில் கற்பனை பகுதியும் வரைந்தால்நாம் வோல்டேஜ் V ஐ வரைந்தால் இது உண்மையான அச்சைப் பொறுத்தவரை சில ஃபேஸ் ஆங்கிள் ஃபை கொண்டிருக்கும் இந்த குறிப்பிட்ட வெளிப்பாட்டை நாம் கண்டால் வோல்டேஜ் பொறுத்தவரை கரண்ட் I 90 டிகிரி மூலம் வழிநடத்துகிறது என்பதை அறிந்து கொள்வீர்கள் எனவே இந்த விஷயத்தில் கரண்ட் 90 டிகிரி வோல்டேஜ் ஐ வழிநடத்தும் என்று நாம் சொல்ல முடியும் இரண்டு நிகழ்வுகளும் இது இண்டக்டன்ஸ் அல்லது கபாசிடர் வோல்டேஜ் மற்றும் கரண்ட் 90 டிகிரி அவுட் ஆஃப் ஃபேஸ் ஆக இருக்கும் எனவே நாம் ரெசிஸ்டர் உடன் ஒப்பிடும்போது வோல்டேஜ் மற்றும் கரண்ட் இரண்டும் ஃபேஸில் உள்ளன இந்த வழக்கில் கபாசிடர் மற்றும் இண்டக்டன்ஸ் இரண்டும் அவுட் ஆஃப் ஃபேஸ் இருக்கும் இண்டக்டரில் கரண்ட்டின் போது வோல்டேஜ் பொறுத்தவரை 90 டிகிரி பின்தங்கியிருக்கும் அதே சமயம் கபாசிடர் கரண்ட் வோல்டேஜ் பொறுத்தவரை 90 டிகிரி முன்னிலை வகிக்கும் இப்போது ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் இதன் மூலம் நாம் ஃபேஸரை நன்கு புரிந்து கொள்ள முடியும் Hஇண்டக்டருக்கு வோல்டேஜ் பயன்படுத்தப்படுகிறதுஎன்று வைத்துக்கொள்வோம் இண்டக்டன்ஸ் மூலம் நிலையான நிலை கரண்ட் கண்டுபிடிக்கும்படி கேட்கப்படுகிறீர்கள் நாம் இப்போது இதைப் பயன்படுத்துவோம் இப்போது வோல்டேஜ் ஃபேஸரை நீங்கள் இங்கிருந்து எடுக்கலாம் எனவே என்பது 60 இங்கிருந்துH இண்டக்டரின் மதிப்பால் பெருக்கப்படுவதைக் காணலாம் எனவே எனவே இங்கே j ஐ ஒரு கோணத்தில் 90 டிகிரி மூலம் பெருக்கினால் ஆறு கோண 90 டிகிரியை ஒரு டினாமினேட்டராகப் பெறுவீர்கள் மேலும் நாம் எளிமைப்படுத்தும்போது 12 ஐ 6 ஆல் வகுக்கும்போது 2 கிடைக்கும் 45 மைனஸ் 90 டிகிரி இறுதி ஃபேஸ் ஆங்கிளாக இருக்கும் அது மைனஸ் 45 டிகிரி ஆம்பியர் ஆங்கிள் எனவே இது இண்டக்டரிலிருந்து நாம் பெறும் கரண்ட் மதிப்பாக இருக்கும் மேலும் நேரக் களத்தில் எழுதும்படி உங்களிடம் கேட்கப்பட்டால் அதுகரண்ட்டின் நேர டொமைன் பிரதிநிதித்துவம்என்று தெரியும் என்பதால் நாம் எழுதலாம் இங்கே Im 2 ஐத் தவிர வேறு ஒன்றும் இல்லை காஸ் ஒமேகா T இங்கே 60 t க்கு மேல் ஒன்றும் இல்லை பின்னர் ஃபை மைனஸ் 45 டிகிரி ஆம்பியர் ஆகும் இப்போது இன்ஸ்டன்டேனியஸ் பவர் பற்றி பேசலாம் இன்ஸ்டன்டேனியஸ் பவர் என்பது எந்த நேரத்திலும் ஒரு உறுப்பு உட்கொள்ளும் அல்லது எந்த வோல்டேஜ் அல்லது கரண்ட் மூலத்தால் வழங்கப்படும் பவர் எனவேஎந்தவொரு உறுப்பு மூலமும் உறிஞ்சப்படும்இன்ஸ்டன்டேனியஸ் பவர் என்பது இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜ் மற்றும் இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் இன் பெருக்கம் ஆகும் இது அதன் வழியாக பாய்கிறது எனவே கணித அடிப்படையில் நாம் என்ன எழுத முடியும் இரண்டுமே நேர களத்தில் இருப்பதைநாம் எழுதலாம் எனவே பவரின் மதிப்பை எவ்வாறு கணக்கிடுவது நாம் வோல்டேஜ் மற்றும் வைத்துக்கொள்வோம் இப்போது இங்கே Vm மற்றும் Im ஆகியவை ஆம்ப்ளிட்யூட் ஆகும்மற்றும் மற்றும் அவை முறையே வோல்டேஜ் மற்றும் கரண்ட் உடைய ஃபேஸ் ஆங்கிள் ஆகும் இப்போது நாம் இந்த மதிப்பை சமன்பாட்டில் வைத்தால் இப்போது நாம் சில எளிய ட்ரிக்னோமெட்ரிக் செயல்பாட்டைச் செய்தால் கிடைப்பது இப்போது இந்த ஆங்கிள் A என்றும் இந்த ஆங்கிள் B என்றும் வைத்துக் கொள்வோம் எனவே முந்தைய விரிவுரைகளை நாம் நினைவு கூர்ந்தால் நாம் காஸ் A மைனஸ் B என்பது காஸ் A காஸ் B ப்ளஸ் சைன் A சைன் B தவிர வேறு ஒன்றும் இல்லை இதேபோல் காஸ் A ப்ளஸ் B ஒன்றும் இல்லை ஆனால் காஸ் A காஸ் B மைனஸ் சைன் ஒரு சைன் B எனவே இந்த இரண்டு சமன்பாடுகளையும் நாம் தொகுத்தால் இரண்டு மடங்கு காஸ் A காஸ் B என்பது காஸ் A மைனஸ் B மற்றும் காஸ் A பிளஸ் B எனவே இப்போது நாம் இந்த சமன்பாட்டை காஸ் A காஸ் B என்ற வார்த்தையுடன் தொடர்புபடுத்துவதைக் கண்டால் A என்று நாம்கருதினோம் காஸ் மற்றும் B ஐ நாம் கருதினோம் எனவே இப்போது நாம் A மற்றும் B இன் காலத்தை தொடர்புபடுத்தி மாற்றினால் நாம் சமன்பாட்டைப் பெறுவீர்கள் எனவே இந்த வழியில் நாம் இரண்டு சொற்களின் சுருக்கமாக இன்ஸ்டன்டேனியஸ் பவரைக் குறிக்க முடியும் இப்போது இந்த இரண்டு சொற்களையும் நாம் கவனமாகக் கண்டால் முதல் சொல் நிலையானது ஏனென்றால் இந்த குறிப்பிட்ட வார்த்தையில் நேரத்தை சார்ந்த பகுதி கிடைக்கவில்லை நாம் இரண்டாவது பகுதியைக் கண்டால் அது சைனுசாய்டல் பகுதியைக் கொண்டுள்ளது இது வோல்டேஜ் அல்லது கரண்ட்டின் இரு மடங்கு ஃப்ரீக்வன்சி கொண்டுள்ளது எனவே இந்த இரண்டு சொற்களும் இன்ஸ்டன்டேனியஸ் பவரை வரையறுக்கின்றன இப்போது இந்த வார்த்தையை நாம் பார்த்தால் இன்ஸ்டன்டேனியஸ் பவர் காலத்துடன் மாறுகிறது என்று நாம் கூறலாம் எனவே அதை அளவிட கடினமாக இருக்கும் எனவே பொதுவாக நாம் எதை அளவிடுகிறோம் பொதுவாக ஆவரேஜ் பவரை அளவிடுகிறோம் ஏனென்றால் அதை அளவிட மிகவும் வசதியானது உண்மையில் நாம் வாட்மீட்டரைக் கண்டால் அது ஆவரேஜ் பவரை அளவிடுகிறது பின்னர் இன்ஸ்டன்டேனியஸ் பவர் அளவிடுகிறது எனவே நாம் பெற்ற முந்தைய சமன்பாட்டிலிருந்து ஆவரேஜ் பவர் எவ்வாறு கணக்கிடுவோம் என்று பார்ப்போம் வாட்களில் நாம் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஆவரேஜ் பவர் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் இன்ஸ்டன்டேனியஸ் பவரின் ஆவரேஜாக இருக்கும் எனவே அதை கணித ரீதியாக எவ்வாறு பிரதிநிதித்துவப்படுத்துவீர்கள் ஆவரேஜ் பவர் P என்று கூறுவீர்கள் எனவே இதற்கு முன்பு நாம் பெற்ற அதே வார்த்தையைப் பயன்படுத்துவோம் ஆவரேஜ் பவர் நாம் எழுத முடியும் இப்போது இந்த இரண்டு சொற்களையும் எவ்வாறு ஒருங்கிணைப்பது என்பது பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை இந்த இரண்டு சொற்களைப் பார்க்கும்போது ஆவரேஜ் பவர் மதிப்பு என்ன என்பதை நாம் அடையாளம் காணலாம் முதல் சொல்லைப் பார்ப்போம் முதல் சொல் எப்படியும் நிலையானது எனவே மாறிலியின் ஆவரேஜ் எப்போதும் மாறாமல் இருக்கும் எனவே இந்த சொல் ஒருங்கிணைப்புக்குப் பிறகு இருப்பதைப் போலவே இருக்கும் ஆனால் நாம் இரண்டாவது காலத்தைக் கண்டால் இரண்டாவது சொல் சைனுசாய்டு மற்றும் ஒரு காலப்பகுதியில் சைனுசாய்டின் ஆவரேஜ் பூஜ்ஜியமாகும் என்பதை நாம் அறிவோம் நாம் ஒரு குறிப்பிட்ட சைனுசாய்டை பார்ப்போம் நேர்மறை பக்கத்தின் கீழ் உள்ள பகுதி x அச்சுக்கு கீழே உள்ள பகுதிக்கு சமமாக இருக்கும் எனவே நாம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஆவரேஜ் எடுத்துக் கொண்டால் நேர்மறை எதிர்மறையை ரத்து செய்கிறது எனவே இறுதியில் இந்த சைனுசாய்டின் ஆவரேஜ் ஒரு டைம் பீரியட்டில் பூஜ்ஜியமாக இருக்கும் எனவே ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் சைனுசாய்டின் ஆவரேஜ் பூஜ்ஜியம் என்று நாம் கூறலாம் இரண்டாவது சொல் பூஜ்ஜியமாக மாறும் இறுதியாக எஞ்சியிருப்பதுதான் எனவே ஆவரேஜ் பவர் என்று நாம் கூறலாம் இது இன்ஸ்டன்டேனியஸ் பவர் வெளிப்பாட்டிலிருந்து எஞ்சியிருக்கும் நிலையான சொல் தவிர வேறில்லை எனவே ஆவரேஜ் பவர் P என்பது இன்ஸ்டன்டேனியஸ் பவரிலிருந்து நமக்கு கிடைத்த நிலையான சொல்லைத் தவிர வேறில்லை என்று நாம் கூறலாம் இப்போது அந்த குறிப்பிட்ட வெளிப்பாட்டை ஆவரேஜ் பவர் P என்று பார்த்தால் நாம் மதிப்பை வைத்தால்வோல்டேஜ் மற்றும் கரண்ட் இரண்டும் ஃபேஸில் உள்ளன என்று பொருள் எனவே வோல்டேஜ் மற்றும் கரண்ட் இரண்டும் ஃபேஸில் இருந்தால் சர்க்யூட் முற்றிலும் ரெஸிஸ்டிவ் என்று பொருள் இப்போது சர்க்யூட் முற்றிலும் ரெஸிஸ்டிவ் என்றால் ஆவரேஜ் பவர் வழங்க முடியும் ஒன்று மற்றும் ரெஸிஸ்டிவ் எலிமெண்ட் முழுவதும் ஆவரேஜ் பவர் யை எழுதலாம் ரெஸிஸ்டிவ் சுமை ஏற்பட்டால் சர்க்யூட் எப்போதும் பவர் உறிஞ்சிவிடும் என்று நாம் கூறலாம் இரண்டாவது விஷயத்தில் அது நேர்மறை அல்லது எதிர்மறையாக இருக்கலாம் சர்க்யூட் முற்றிலும் ரியாக்டிவ் என்று பொருள் அதாவது சர்க்யூட் இன்டக்டிவ் அல்லது கபாசிடிவ் கூறுகளை மட்டுமே கொண்டுள்ளது அப்படியானால் ஆவரேஜ் பவர் க்கு என்ன நடக்கும் ஆவரேஜ் பவர் P எனவே இந்த விஷயத்தில் முற்றிலும் ரியாக்டன்ஸ் சர்க்யூட் என்றால் சர்க்யூட் எந்த ஆவரேஜ் பவரையும் உறிஞ்சாது என்று நாம் சொல்ல முடியும் இந்த குறிப்பிட்ட ஆவரேஜ் பவர் கணக்கீட்டிற்கான இரண்டு முக்கியமான எல்லை நிபந்தனைகள் இவை அங்கு ஒன்று முற்றிலும் ரெஸிஸ்டிவ் மற்றும் இரண்டாவது முற்றிலும் ரியாக்டன்ஸ் க்கானது என்பதை நாம் நிரூபிக்க முடியும் இப்போது ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் இதன்மூலம் நாம் விவாதித்ததை நாம் புரிந்து கொள்ள முடியும் இப்போது ஒரு செயலற்ற லீனியர் சர்க்யூட் மூலம் உறிஞ்சப்பட்ட இன்ஸ்டன்டேனியஸ் மற்றும் ஆவரேஜ் பவர் கண்டுபிடிக்கும்படி கேட்கப்பட்டால் அது சில வோல்டேஜ் இருந்தால் எலிமெண்ட் ல் உள்ள கரண்ட் ஆம்பியர் எனவே வோல்டேஜ் மற்றும் கரண்ட் இரண்டும் கொடுக்கப்பட்டுள்ளன நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது இன்ஸ்டன்டேனியஸ் மற்றும் ஆவரேஜ் பவர் யின் மதிப்பைக் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே இன்ஸ்டன்டேனியஸ் பவர் p இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜ் மற்றும் கரண்ட்டின் பெருக்கமாக கொடுக்கப்படலாம் எனவே இங்கே நாம் V மற்றும் I இன் மதிப்பை வெறுமனே வைக்கலாம் உங்களுக்கு என்ன கிடைக்கும் இது A மற்றும் இது B என்று நாம் கூறலாம் நாம் காஸ் A காஸ் B மதிப்பைப் பயன்படுத்தலாம் அது 1 ஆல் 2 காஸ் A பிளஸ் B பிளஸ் காஸ் A மைனஸ் B நாம் எளிமைப்படுத்தும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களிடம் ஆவரேஜ் மற்றும் ஒரு சைனுசாய்டலாக மாறுபடும் பகுதியும் உள்ளன இங்கே இது அசல் ஃப்ரீக்வன்சியின் மதிப்பின் இரு மடங்காக இருக்கும் எனவே இன்ஸ்டன்டேனியஸ் பவர் க்கு ஒரு நிலையான பகுதி மற்றும் ஒரு சைனூசாய்டலாக மாறுபடும் பகுதி கிடைத்தது இப்போது ஆவரேஜ் பவரை எவ்வாறு கணக்கிடுவீர்கள் ஆவரேஜ் பவரைக் கணக்கிடுவதற்கு இன்ஸ்டன்டேனியஸ் பவரிலிருந்து நாம் பெறும் நிலையான பகுதி மொத்த ஆவரேஜ் பவரைத் தவிர வேறில்லை என்பதை நாம் அறிந்தோம் எனவே இங்கிருந்து நாம் ஆவரேஜ் பவர் 344 2 வாட் என்று சொல்லலாம் ஆனால் அது சரியானதா இல்லையா என்பதை எவ்வாறு சரிபார்க்கிறீர்கள் ஆவரேஜ் பவர் க்காக நாம் பெற்ற சமன்பாட்டின் மூலம் ஆவரேஜ் பவரைக் கணக்கிடுவோம் நாம் மீண்டும் எளிமைப்படுத்தினால் இன்ஸ்டன்டேனியஸ் பவர் கணக்கீட்டில் நாம் பார்த்த அதே மதிப்பைப் பெறுவோம் இன்ஸ்டன்டேனியஸ் பவரின் இன்ஸ்டன்டேனியஸ் பவரின் நிலையான காலத்திலிருந்து நாம் கணக்கிடும் சூத்திரம் அல்லது ஆவரேஜ் பவரிலிருந்து நாம் கணக்கிடும் ஆவரேஜ் பவர் இரண்டும் ஒன்றுதான் என்று நாம் கூறலாம் இதைப் பயன்படுத்தி நாம் மதிப்புகளை சரிபார்க்கலாம் எனவே இதன் மூலம் எங்கள் இன்றைய வகுப்பை முடிப்போம் அடுத்த வகுப்பில் ஆர் எஸ் மதிப்புகள் எனப்படும் மிக முக்கியமான ஒரு சொல்லைப் பற்றி விவாதிப்போம் ஏனெனில் நாம் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் பகுப்பாய்வு செய்யும் போதெல்லாம் ஆர் எஸ் மதிப்பின் அடிப்படையில் குறிப்பிடப்படும் Vm மற்றும் Im ஐ எப்போதும் பெறுவீர்கள் உண்மையான சூழ்நிலையில் சமன்பாட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி அல்லது சில சோதனைகளில் வரையறுக்கப்பட்டபடி ஒருபோதும் பீக் மதிப்புகளைப் பெற மாட்டீர்கள் எப்போதும் ஆர் எஸ் மதிப்பை சந்திப்பீர்கள் பீக் மதிப்புகள் மற்றும் சைனுசாய்டல் என அழைக்கப்படும் ஆர் எஸ் மதிப்பை எவ்வாறு பெறலாம் என்பதைப் பார்ப்போம் உதாரணமாக இங்கே பார்த்தால் எப்போதும் வோல்டேஜின் பீக் மதிப்பைப் பெறுவீர்கள் மேலும் எப்போதும் கரண்ட்டின் பீக் மதிப்பைப் பெறுவீர்கள் ஆனால் அடுத்த வகுப்பில் நாம் விவாதிப்பது ஆர் எஸ் மதிப்பைக் கண்டுபிடிக்க உங்களிடம் கேட்கப்பட்டால் எவ்வாறு கண்டுபிடிப்பீர்கள் என்று மெஷ் மற்றும் நோடல் பகுப்பாய்வு குறித்த விவாதத்துடன் தொடருவோம்